வணக்கம் நாம் யுக்தி அமைத்தல் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இதில் உங்களது யுக்தி அமைத்தல் என்பது சேவைகளுக்கான வியாபாரத்தில் தனித்தன்மையான அம்சங்கள் அடிப்படையில் அமைந்திருந்தாலும் அல்லது குறைந்த சேவை கட்டண அடிப்படையில் அமைந்திருந்தாலும் இறுதியாக நீங்கள் வழங்கும் சேவை மதிப்பு வாடிக்கையாளரின் எதிர்பார்ப்பை விட அதிகமானதாக இருக்க வேண்டும் எனவே ஒரு சேவையை பெறுவதற்கு முன் அதனை குறித்த வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை விட அவர் அடைந்த அனுபவம் அதிக மதிப்புடையது என்று சேவை பெற்றபின் உணர்வதாக இருக்க வேண்டும் இந்த வகையில்தான் நமது சேவைகளின் மதிப்பு நிலை அமைய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புடன் நீங்கள் ஒரு சேவையை அணுகி சேவையைப் பெற்றபின் கிடைத்த உணர்வு உங்கள் எதிர்பார்ப்பை விட சிறப்பாக அமையும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புள்ளது இதுபோன்ற சூழ்நிலை அமையும் பொழுது சேவையை அடிப்படையாகக் கொண்ட வியாபாரத்தில் வாடிக்கையாளர் மகிழ்ச்சியையும் அவர்களின் நம்பகத்தன்மையையும் நம் நிறுவனத்தைப் பற்றி மற்றவர்களுக்கு பரிந்துரைக்கும் வாய்ப்பையும் ஒரு நிறுவனம் பெறமுடியும் எனவே ஒரு சேவை அடிப்படையிலான வியாபாரத்தில் ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது என்பதாக அதாவது எதிர்பார்ப்பை மிஞ்சும் விதமான உணர்வினை கிடைக்கப் பெறும் பொழுது அமைகிறது நீங்கள் எந்த வகையான யுத்தி அமைத்தல் மேற்கொண்டாலும் இந்த குறிப்பிட்ட சேவை மதிப்பு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறதா என்பதையே வாடிக்கையாளர் தன் எண்ணத்தில் அளவீடாக கொள்கிறார் அவ்வாறான சேவையை வாடிக்கையாளர் பெற்று உணரும் பொழுது அதில் அறிவாற்றலின் அடிப்படையிலும் வாத அடிப்படையிலும் மற்ற உணர்வுகள் அடிப்படையிலான அம்சங்கள் இருக்கின்றன இந்தவகையில் அறிவாற்றல் மூலமாக ஒரு சேவை மதிப்பை நாம் உணரும் பொழு அதற்கான விலை என்பது முக்கிய முதன்மையான பங்கு வகிக்கிறது ஒரு வகையில் சேவைகளுக்கான கட்டணத்தை ஒரு நிறுவனம் வசூலிக்கும் பொழுது அதனை கொடுக்கும் வாடிக்கையாளர் மனதில் இந்த விலை நாம் பெறும் சேவை மதிப்பிற்கு சரியாக தான் இருக்கிறதா என்பதை சிந்திக்கின்றனர் எனவே சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரத்தில் இது ஒருவகையான சவாலான காரியமாகவும் மற்றும் மற்றொரு வகையில் இந்த சேவைகளுக்கான மதிப்பை ஏற்படுத்துவது எளிதான காரியமா என்பதை இந்த விரிவுரையில் தொடர்ந்து விவாதிக்கும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய பாடபுத்தகத்தில் பகுதி 6 ல் வெவ்வேறு கண்ணோட்டங்கள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதியின் தலைப்பு விலை நிர்ணயித்தல் மற்றும் வருவாய் மேலாண்மை செயலாக்கம் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வருவாய் மேலாண்மை என்பது சில மேம்பட்ட கோட்பாடுகளை கொண்டது மேலும் பொருள்களை அடிப்படையாகக்கொண்ட வியாபாரத்தை விட பெரும்பாலும் சேவை அடிப்படையிலான வியாபாரத்திற்கு இதன் கருத்து கோட்பாடுகள் பொருத்தமாக இருக்கும் ஒரு சேவை அடிப்படையிலான வியாபாரத்தில்சேவையின் விலையை நிர்ணயித்தல் என்ற ஆர்வத்தைத் தூண்டும் தலைப்புகளுக்கு செல்வதற்கு முன்னர் அடிப்படை தலைப்புகளான விலை நிர்ணயம் செய்யும் கலை மற்றும் அறிவியல் நுணுக்கங்களை முதலில் அறிந்து கொள்ளலாம் விலை நிர்ணயித்தல் என்பதை ஒரு கலை என்பதாகவும் அறிவியல் என்பதாகவும் சொல்லலாம் ஏனெனில் இந்த நிர்ணயம் செய்யும் செயல்பாட்டில் பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக் கொண்டு அவற்றை கணக்கிட்டு பட்டியலிட்டு இவ்வாறு அறிவியல்பூர்வமாக நிர்ணயம் செய்யலாம் இவை தவிர மற்ற உள்ளார்ந்த விஷயங்களான வாடிக்கையாளரின் மனநிலையை புரிந்து கொள்ளுதல்எந்த வகையான சூழ்நிலைகளில் நமது சேவையைப் பெற வாடிக்கையாளர் வருகிறார் மற்றும் நாம் சேவையை வழங்குகிறோம் போன்றவற்றை மிக ஆழமாக புரிந்து கொள்ளுதல் போன்ற இவை அனைத்தும் விலை நிர்ணயம் என்பது ஒரு கலை என்று உணர்த்துகிறது எனவே ஒரு சேவைக்கான விலை நிர்ணயத்தில் கலை மற்றும் அறிவியல் என இரண்டு அம்சங்களும் அமைந்துள்ளன எனினும் இறுதியில் விலை நிர்ணயித்தல் என்பது ஒரு நிறுவனத்திற்கு லாபம் அளிப்பதாகவும் சந்தையில் வளர்ச்சியையும் வழங்குவதாக இருக்க வேண்டும் இந்த விலை நிர்ணயம் தலைப்பிற்கு நமது எடுத்துக்காட்டில் 6 பாலிகஞ்ச் ப்ளேஸ் என்ற ஒரு நிறுவனத்தை எடுத்துக் கொண்டுள்ளோம் இந்த சேவை வியாபாரத்தில் பாரம்பரிய வங்காள உணவுகள் பலவகையான மற்ற வகை உணவுகளுடன் கலந்து வழங்கப்படுகின்றன குறிப்பாக ஐரோப்பிய வகை உணவுகள் நவநாகரீக சூழ்நிலையில் வழங்கப்படுகின்றன இந்த நிறுவனத்திற்கு கல்கத்தாவில் பல்வேறு உணவகங்கள் உள்ளன மேலும் இவர்களின் சமையல் சேவையை விழாக்கள் மற்றும் விருந்துகள் போன்றவைகளுக்கும் செய்து வருகின்றனர் இப்பொழுது இவர்கள் வீட்டில் நடக்கும் சிறிய விருந்துகள் போன்றவற்றிற்கும் தங்களது உணவுகளை வழங்கி வருவதாக நினைக்கிறேன் இந்த சமையல் சேவைக்கான விலை நிர்ணயத்தை இவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முதல் காரணி நிறுவனத்தின் லாபம் மற்றும் வளர்ச்சி இதில் வளர்ச்சி என்பது சந்தையில் எந்த அளவிற்கு வாடிக்கையாளரை நிறுவனம் பெற்றுள்ளது என்பதன் அடிப்படையில் பார்க்கலாம் மேலும் இந்த 6 பாலிகஞ்ச் ப்ளேஸ் போல சேவை வழங்கும் போஜோஹோரி மன்னா அல்லது ஓ கல்கத்தா அல்லது மாற்று உணவுகள் மற்றும் பானங்களை வழங்கும் மற்ற சமையல் சேவை வழங்கும் நிறுவனங்களுடன் போட்டிபோட்டு எவ்வாறு தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் சேவைகளுக்கான விலை நிர்ணயித்தல் கொள்கையில் சேவையின் மூலம் லாபம் சந்தையில் நமது நிறுவனத்தின் வருவாய் வளர்ச்சி மற்றும் லாப வளர்ச்சி போன்றவற்றை நினைவில் வைத்துக் கொண்டு மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறு கொள்கைகளை மேற்கொள்வது என்பது பற்றி உங்கள் முன்னால் இருக்கும் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் விளக்கப்பட்டுள்ளது விலை நிர்ணயித்து அதற்கான குறிக்கோள்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இங்கு காண்பிக்கப்பட்டு உள்ளவாறு சேவைகளுக்கான தேவையையும் கணக்கிலெடுத்துக் கொண்டு நாம் தோராய சேவை கட்டணத்தை முடிவு செய்ய வேண்டும் மேலும் நம்மைப் போன்ற சேவை வழங்கும் சக போட்டியாளர்களின் சேவை கட்டணத்தையும் இதர சேவைகளின் கட்டணத்தையும் முழுவதுமாக ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் இப்பொழுது 6 பாலிகஞ்ச் ப்ளேஸ் சேவை கட்டணங்களுக்கான யுத்திகளை மேற்கொள்ளும் பொழுது அதே சேவையை வழங்கிக் கொண்டிருக்கும் போஜோஹோரி மன்னா அல்லது ஓ கல்கத்தா மற்றும் பார்க் ஸ்ட்ரீட்டில் இவர்களுடன் ஒப்பிடும் அளவிற்கு உள்ள மற்ற உணவகங்களின் சேவைக் கட்டணத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இங்கு அமைந்துள்ள ஐந்து நட்சத்திர விடுதிகளில் என்ன சேவை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மேலும் இங்கு விலை நிர்ணயித்தல் அதற்கான கொள்கை என்ன என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் தங்களுடன் ஒப்பிடக்கூடிய நிலையில் உள்ள சேவை போட்டியில் உள்ள உணவக நிறுவனங்களின் சேவை கட்டணத்தை முதலில் தெரிந்து கொண்டு அவர்களில் யார் தங்களை விட சற்று அதிகமான விலை நிர்ணயித்து இருக்கிறார்கள் மற்றும் யாரெல்லாம் தங்களை விட குறைவாக சேவைக் கட்டணத்தை நிர்ணயித்து உள்ளார்கள் என்பதை பட்டியலிட வேண்டும் இதன்பின் நாம் மேற்கொள்ளவேண்டிய விலை நிர்ணயித்தல் முறையையும் இறுதி விலையையும் நாம் முடிவு செய்யலாம் நாம் விலை நிர்ணயம் செய்யும் தலைப்பு பற்றி பேசும் பொழுது செலவுகள் பற்றி பேசாமல் விலை நிர்ணயம் மேற்கொள்ள முடியாது நீங்கள் அறிந்தது போல இரண்டு வகையான செலவுகள் உள்ளன பிக்ஸ்ட் காஸ்ட் இதனை சங்க் காஸ்ட் என்றும் அழைப்பதுண்டு இந்தவகை செலவுகளை கட்டுப்படுத்த நிர்வாக மேலாளருக்கு அதிகாரம் இருக்காது உதாரணமாக நமது உணவகம் அமைந்துள்ள கட்டிட வாடகை நிறுவன ஊழியர்கள் சம்பளம் மற்றும் மற்ற ஊழியர்களின் சம்பளங்கள்மின் கட்டணம் இவை போன்ற செலவுகள் அனைத்தும் நாம் எவ்வளவு அதிகமாக சேவைகளை வழங்குகிறோம் என்பதை பொருத்து மாற்றம் அடையாது நம்முடைய உணவகம் வாரத்தில் 5 நாள் இயங்குகிறதா அல்லது வாரத்தில் மூன்று நாள் இயங்குகிறதா அல்லது ஏழு நாள் இயங்குகிறதா என்பதை பொருத்து இந்த செலவுகள் கட்டிட வாடகை போன்றவை மாற்றம் அடையாது இவற்றில் சில செலவுகள் மட்டும் நாம் செயல்படும் அளவுக்கு ஏற்றவாறு உதாரணமாக மின்கட்டணம் நாம் உபயோகப்படுத்துவதை பொருத்து ஓரளவிற்கு மாறும் ஆனால் இந்த செலவுகள் நீங்கள் எந்த அளவிற்கு சேவை விற்பனை நடந்துள்ளது என்பதைப் பொறுத்து மாறாது அவ்வாறு விற்பனை நடப்பதற்கு வேறு பல காரணிகள் அமைந்துள்ளன எனவே செலவுகளில் அதாவது கட்டிட வாடகை போன்று மாற்றமடையாத செலவுகள் சிலவும் ஓரளவிற்கு நாம் பயன்படுத்தும் அளவு பொறுத்து மாறக்கூடிய செலவுகள் உதாரணமாக மின் கட்டணம் போன்றவைகளும் அமைந்துள்ளன இதன்பின் சில செலவுகள் முழுவதுமாக நாம் சேவை விற்பனையை பொறுத்து அமைகின்றன இவை நாம் எந்த அளவில் நமது சேவைகளை விற்று இருக்கிறோமோ அல்லது எத்தனை உணவுகள் நம்மால் தயாரித்து வழங்கப்படுகிறது அல்லது எத்தனை விழாக்களுக்கு நாம் உணவுகளை வழங்கியுள்ளோம் அல்லது எத்தனை வாடிக்கையாளர்களுக்கு நாம் உணவுகளை வழங்கியுள்ளோம் இவை பொறுத்து மாறுபடும் எனவே இங்குள்ள வகையிலான செலவுகள் நாம் எந்த அளவிற்கு உற்பத்தி செய்கிறோமோ அதாவது உணவுகள் மற்றும் பானங்களை உற்பத்தி செய்யும் பொழுது அதற்கு தேவைப்படும் மூலப்பொருள்கள் மற்றும் பல வகையான கலவை பொருள்கள் மற்றும் துணை சேவை வழங்குவதற்கான கை துடைப்பான் போன்றவை இவை அனைத்தின் செலவுகளும் நாம் எத்தனை அளவுக்கு விற்பனைச் செய்கிறோமோ அதைப் பொறுத்து அமையும் இவை இரண்டும் மொத்த செலவுகள் ஆகும் நமது வருமானத்தில் யூனிட் காஸ்ட் மதிப்பிலிருந்து வேரியபில் காஸ்ட் மதிப்பை கழித்தால் ஒரு விற்பனைக்கான லாப மதிப்பு கிடைக்கும் மேலும் மாற்றம் அடையாத மொத்த செலவுகளை ஒரு விற்பனைக்கான லாப மதிப்பு கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது பிரேக் இவன் வால்யூம் அல்லது பிரேக் இவன் சேல்ஸ் எனப்படும் இதன்படி இந்த அளவிற்கு கீழ் நமது விற்பனை நடைபெறும் பொழுது நாம் செலவுகளை மட்டுமே திரும்பப் பெறுகிறோம் இவை தாண்டி நமது விற்பனை நடக்கும் பொழுது நமது வியாபாரத்தில் லாபம் பெற துவங்குகிறோம் இந்த வகையில் நாம் ஒரு மேட்ரிக்ஸ் அமைப்பை நம்முடைய பொதுஅறிவைக் கொண்டே உருவாக்கமுடியும் இதில் ஒரு புறம் y அச்சில் சேவை தரம் உயர்ந்த தரம்நடுத்தரம்குறைவான தரம் என்றும் மற்றொரு அச்சில் சேவைகளுக்கான விலை அதிக விலை நடுத்தரம் விலை குறைந்த விலை என்றும் பிரித்து அமைக்கப்பட்டுள்ளன இப்பொழுது இதன்படி உயர்தர சேவை குறைந்த விலையில் கொடுக்கப்படும் பொழுது அது சிறந்த மதிப்புடைய விற்பனை யுக்தியாகவும் supper values strategy நடுத்தர விலையுடன் உயர்தர சேவை என்பது மேம்பட்ட விற்பனை யுக்தி என்றும் அதிக விலையில் உயர்தர சேவை என்பது உயர்ந்து மதிப்புடைய விற்பனை யுக்தி premium strategy என்பதாகவும் அமைகின்றன ஒரு சேவைக்கான விலை என்பது ஒரு வகையில் அதன் தரத்தையும் நமக்கு குறிப்பிட்டுக் காட்டுகிறது நாம் முந்தைய விரிவுரையில் விவாதித்தது போல நம்முடைய வியாபார சேவையில் உயர்ந்த தரம் பெறுவதற்காக முதலீடு செய்யும் பொழுது பலவகைகளில் நம்முடைய நிறுவனத்துக்கு ஏற்படும் இழப்புகளை குறைக்கிறோம் அதாவது நிறுவனச் செலவுகளை குறைக்கிறோம் எப்பொழுது நமக்கு குறைவான கட்டணத்தில் சேவைகளை வழங்கி விற்பனை செய்ய முடிகிறதோ அப்போது நமது சேவையின் தரம் மிக உயர்வாகவும் சேவை கட்டணம் முடிந்த அளவிற்கு குறைவானதாக இருந்தாலும் நீங்கள் இந்த அமைப்பில் குறைந்த விலை பகுதியில் உங்களை நிறுத்திக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை மாறாக இங்கே அதிக மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகளில் உங்கள் யுத்திகளை அமைத்துக் கொள்ளலாம் அதாவது நடுத்தர சேவை கட்டணத்தில் உயர்வான தரத்துடன் சேவை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடியும் இந்த நிலையில் உங்களை அமைத்துக் கொள்ளலாம் பல்வேறு வகையான வியாபாரங்களில் நிறுவனங்கள் இந்த நிலையிலேயே தங்களை அமைத்துக் கொள்ள விரும்புகின்றன இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போல அதிக விலையில் குறைவான தரத்துடன் சேவை வழங்குவது என்பது இன்றைய வியாபார சூழ்நிலையில் பலனளிக்காதுஇந்த வகை நிலை என்பது போட்டியாளர்கள் யாருமின்றி ஒரு துறையை ஒரு நிறுவனம் மட்டுமே ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிலையில் நிறுவனத்திற்கு பயணிக்கலாம் இவைகளுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக மின்வினியோக துறையில் இத்தகைய யுக்திகளை பயன்படுத்துகின்றனர் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இருக்கும் துடிப்பான வாடிக்கையாளர்கள் மற்றும் நிலவும் போட்டி சூழல் மற்றும் உலகம் முழுவதும் இருந்து சந்தைக்கு வரும் சக போட்டியாளர்களின் வியாபாரக் கொள்கை இவைகளின் காரணமாக குறைந்த தர சேவையை அதிக விலையில் வழங்குவது என்பது இயலாது மேலும் இங்குள்ள நடுத்தர தர சேவையை அதிக விலைக்கு வழங்குவது என்பதையும் நாம் நீக்கிவிடலாம் இப்பொழுது வியாபாரத்தில் உள்ள நிறுவனங்கள் அனைத்துமே இங்கு நீங்கள் பார்ப்பது போல இந்த நான்கு பகுதிகளுக்குள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் இங்கு குறைந்த விலையில் குறைந்த தரமுடைய சேவை என்பதுவும் விரும்பப்படுவது இல்லை நாம் மீண்டும் 6 பாலிகஞ்ச் ப்ளேஸ் என்பதை எடுத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது குறைந்த தரத்தில் குறைந்த விலையில் வழங்கப்படும் சேவை என்பதை சாலை ஓர கடைகளில் தின்பண்டங்கள் விற்கும் உணவகங்களுக்கு பொருந்தும் ஆனால் இங்கும் மக்கள் குறைந்த தரத்திலான சேவையை வெகுநாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளமாட்டார்கள் எனவே இங்குள்ள இந்த 7 89 இவைகள் நீக்கப்பட்டு விடவேண்டும் மேலும் உண்மையில் சொல்லப்போனால் நமது ஆர்வத்தை தூண்டக்கூடிய பகுதிகள் இங்குள்ள 23 5 மற்றும் 6 என்பவைகளாக இருக்கின்றன வழங்கப்படும் சேவைகளுக்கு அதிகமாக விலை அமைத்தல் ரிப் ஆப் ஸ்டடெர்ஜி stratergyஃபால்ஸ் எக்கானமி எக்கானமி ஸ்டடெர்ஜி போன்ற இவை அனைத்தும் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் சாத்தியமில்லாத முறைகளாகும் இங்குள்ள பிரிமியம் ஸ்டடெர்ஜி முறை சில சமயங்களில் சாத்தியமாகும் இவைகளுக்கு உதாரணமாக ஏர் இந்தியா அல்லது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனங்களால் வழங்கப்படும் முதல் வகுப்பு சேவை போன்றவைகளில் இவற்றை பயன்படுத்த முடியும் இருந்தாலும் நாம் இங்குள்ள இந்த நான்கு பகுதிகளில் மட்டுமே நமது கவனத்தை செலுத்த இருக்கிறோம் இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது போல உங்கள் சேவைகளின் விலை நிர்ணயம் என்பது இங்குள்ள இவைகளுக்குள் தான் நிகழ வேண்டும் இங்கு உள்ள குறைந்த விலை என்ற நிலையை விட குறைவாக உங்களால் சேவைகளை வழங்க முடியாது ஏனெனில் அவ்வாறு செய்யும்பொழுது நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படுகிறது அதே போல இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அதிகப்படியான விலை என்ற இந்த விலையை நிர்ணயம் செய்யும் பொழுது சேவைகளுக்கான தேவை இல்லாமல் போகிறது ஏனெனில் இது மேம்பட்ட சேவை என்ற நிலையை விடவும் தாண்டி அமைவதால் இதன் தேவை இல்லாமல் போகிறது இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையே 3 C அமைந்துள்ளன என்று நாம் குறிப்பிடுவோம் அவை கட்டணம் சக போட்டியாளர்கள் வழங்கும் சேவை கட்டணம் மற்றும் உங்கள் சேவைகளைப் பற்றிய வாடிக்கையாளரின் முடிவு மேலும் இவை நிறுவனத்தின் குறிக்கோள்கள் போன்றவை அடிப்படையில் அமைந்திருக்கும் எனவே ஒரு முனையில் குறைந்த விலை சேவை மற்றொரு முனையில் அதிக விலை சேவை இவைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த மூன்று C என்ற இவை நமது நிறுவனத்தின் விலை நிர்ணயித்தல் கொள்கையை முடிவு செய்வதற்கு வழிவகை செய்கின்றன சந்தையில் தங்கள் நிறுவனத்தின் ஊடுருவலை ஏற்படுத்துவதற்காக விலை நிர்ணய கொள்கையை பயன்படுத்துவோர் குறைந்த விலையில் நல்ல தரத்துடன் பொருள்களை வாடிக்கையாளர்களுக்கு சேர்ப்பர் இதன் மூலம் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை நம்மை நோக்கி கவர முடியும் மேலும் சந்தையில் நமது நிறுவனத்தின் பங்கையும் அதிகப்படுத்த முடியும் இதைத்தான் இப்பொழுது பெரும்பாலான தொழில் முனையும் நிறுவனங்கள் அவர்கள் வழங்கும் சேவையில் விலை நிர்ணயிப்பதிலும் யுத்திகளை அமைப்பதிலும் செய்து வருகின்றன இதன் காரணமாகவே இ காமர்ஸ் மற்றும் இ ரீடெய்ல் e retailing எனப்படும் துறைகளில் கடுமையான போட்டி நிலவுகிறது இணையதளத்தில் காணப்படும் ஆடைகள் விற்பனை புத்தகம் மற்றும் வார புத்தகங்கள் மற்றும் இசை போன்றவைகளின் இணையவழி விற்பனை மற்றும் வீட்டில் உபயோகித்த பல்வேறு வகையான பழைய பொருள்களின் விற்பனை கைப்பேசி தொலைபேசி மற்றும் டேப்லட் போன்றவைகளின் இணையவழி விற்பனையில் மிகக் கடுமையான போட்டி நிலவி வருகிறது இந்த வியாபாரங்களை கைப்பற்றுவதன் மூலமாக சந்தையில் பெரும்பான்மையான பங்குகளை இந்நிறுவனங்கள் பெற முயற்சிக்கின்றனர் அதற்காக வாடிக்கையாளரின் கவனத்தை ஒருமுறையாவது ஈர்த்து தங்கள் இணையதளத்தில் சென்று வியாபார பரிவர்த்தனை மேற்கொள்ளும்படி செய்கின்றனர் ஒருமுறை வாடிக்கையாளர் இவர்களின் சேவையை பயன்படுத்துவதன் மூலம் இவர்களின் கொள்கை மற்றும் நம்பிக்கை காரணமாக வாடிக்கையாளர் இவர்களுடன் தொடர்ந்து வியாபாரத்தில் ஈடுபடுவார் என்ற நம்பிக்கையுடன் இதனைச் செய்கின்றனர் எனவே சந்தையில் ஒரு நிறுவனத்தை ஊடுருவச் செய்தல் என்ற இந்த நடவடிக்கைக்கு விலை நிர்ணயித்தல் என்பது எந்த ஒரு தொழில் முனையும் நிறுவனமும் மேற்கொள்ளும் தொடக்கப்புள்ளி ஆகும் இந்த விதிமுறைகள் யாவும் எந்த வகை சூழ்நிலையில் சிறந்தவை என்றால் வியாபார சந்தையில் பொருட்களின் விலை பற்றி வாடிக்கையாளர் மிகவும் கவனம் செலுத்தும் பொழுதும் மற்றும் குறைந்த விலையில் பொருட்களை விற்பது சந்தையின் வளர்ச்சிக்கு உதவும் போன்ற நிலையில் இவை பயன்படுகின்றன இதைத்தான் இப்பொழுது இணைய வழியாக சேவை வழங்கும் அனைத்து பெரிய நிறுவனங்களும் செய்து வருகின்றன இவர்கள் ஏன் இவ்வாறு நினைக்கிறார்கள் என்றால் நேரடியாக ஒரு கடைக்குச் சென்று ஒரு பொருளை வாங்குவதை காட்டிலும் இணையத்தில் அதே பொருளின் விலை குறைவாக கிடைக்கும் பொழுது விரும்புகின்றனர் மேலும் நேரடியாக கடைக்கு செல்வதை தவிர்த்து இணையவழி விற்பனையை மக்கள் அங்கீகரித்து வாங்க துவங்குகின்றனர் என்ற காரணத்தினால் இவ்வாறு செய்கின்றனர் மேலும் உற்பத்தி செய்யும் பொருள்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்படும் பொழுது உங்களின் பிக்ஸ்ட் காஸ்ட் குறைகிறது ஆனால் இவற்றிலும் நாம் கற்க வேண்டியவைகளும் உள்ளன அதாவது எப்பொழுது நீங்கள் அதிகப்படியான விற்பனையை மேற்கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அதிகப்படியான வாடிக்கையாளரை சந்திக்க நேரிடும் அப்பொழுது அதற்கு ஏற்றார் போல உங்கள் செயல் முறைகளை நெறிப்படுத்தி மேலும் மேலும் உங்களது வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிபடுத்துவது எப்படி என்பதை நீங்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கற்றறிந்து கொள்வது நீங்கள் வளர்ச்சி அடைய உதவும் எனவே ஒரு நிலையில் நீங்கள் சந்தையில் விலை நிர்ணயம் மூலம் ஊடுருவி வாடிக்கையாளரை உங்களுடன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நமது அடிப்படை பொருளாதாரப் பாடத்தில் இருந்து நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால்சில சமயங்களில் பொருட்களின் விலையை குறைப்பதால் நமது விற்பனையில் மாற்றம் என்பது மிகக் குறைவாகவே இருக்கும் இவ்வாறு நிகழ்வதை நாம் இன் எலாஸ்டிக் டிமாண்ட் என்று அழைப்போம் இங்கு விலை மற்றும் தேவை இவைகளைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் நீங்கள் காணும் இந்த வடிவிலான அமைப்பை இன் எலாஸ்டிக் என்றும் மற்றொரு வரைபடமான இதில் 15 டாலர் மதிப்பில் இருந்து 10 டாலர் மதிப்பிற்கு ஒரு பொருளை விற்கும் பொழுது அதன் விற்பனை 50 என்ற அளவிலிருந்து 150 என்று மாறுவதை எலாஸ்டிக் டிமான்ட் என்றும் குறிப்பிடுகிறோம் இந்த வகையில் ஒரு பொருளின் விலை 50 சதவீகிதம் குறைத்து மாற்றி அமைக்கும் பொழுது இதன் விற்பனை 3 மடங்கு அதிகரிக்கிறது எனவே இந்த விலை அமைப்பு மூலமாக எந்த அளவில் உங்கள் சேவைகள் சந்தையில் விலை அடிப்படையில் அமைந்துள்ளன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது மேலும் உங்களது விலையை அதிகரிப்பது மற்றும் குறைப்பது என்பவைகளை நிர்ணயிக்கும் பொழுது இவை முக்கியமான ஒரு பண்பு ஆகும் பொதுவாகவே விலை நிர்ணயம் என்பது ஒரு முறை செய்யப்பட்டபின் குறைக்கப்படாது ஆனால் பண்டிகைக்கால தள்ளுபடி அல்லது மற்ற வகையிலான விலை குறைப்பு நடவடிக்கைகள் அதாவது மொத்தமாக வாங்கும் பொழுது விலை குறைப்பு மறு விற்பனைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு விலை குறைப்பு நிறுவனம் வழங்கும் கூப்பன்களை கொண்டு வருபவர்களுக்கு வழங்கப்படும் விலை குறைப்பு இவை மூலம் வாடிக்கையாளர் மறுபடியும் உங்களிடம் சேவை பெற வரும் வகையில் உங்களது யுக்தி மற்றும் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளலாம் விலை நிர்ணய மேலாண்மைகளில் எப்பொழுதுமே இரண்டு வகையான அணுகுமுறைகள் இருந்து வருகின்றன அதாவது நமது சேவைகளுக்கான விலையை குறைக்கத் துவங்க வேண்டும் அல்லது சேவைகளுக்கான விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற இரண்டில் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் விலை குறைப்பு நடவடிக்கைகள் என்பவை அதிகமான உற்பத்தி மற்றும் சக போட்டியாளர்கள் விலை நிர்ணயக் கொள்கை மற்றும் சந்தையை கைப்பற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது செய்யவேண்டியிருக்கும் விலை அதிகரிப்பு என்பது பணமதிப்பிழப்பு மற்றும் தேவை அதிகரிப்பு போன்றவை நிகழும் பொழுது செயல்முறைப்படுத்த வேண்டும் ஆனால் தற்கால சூழ்நிலையைப் பொறுத்தவரை விலை அதிகரிப்பு என்பது செய்ய முடியாத நிலையில் உள்ளது ஏனெனில் நிலவும் கடுமையான போட்டி காரணமாக இதை நம்மால் மேற்கொள்ள முடிவதில்லை மேலும் விலை மாற்றத்தை சகபோட்டியாளர் மேற்கொள்ளும் பொழுது அதுகுறித்து வாடிக்கையாளரின் நடவடிக்கை மாற்றங்களையும் நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் இந்த வகையில் விலைமாற்றம் நாம் மேற்கொள்ளும் பொழுது சக போட்டியாளருடன் விருப்பம் இல்லாத ஒரு விலை யுத்தத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகை விலை யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் உங்களது குறைந்த விலை யுக்தியில் மிகப் பலமான ஒரு நிலையை பெற்றிருக்க வேண்டும் இந்த குறைந்த விலை குறிப்பிட்டவாறு வாடிக்கையாளர்களுக்கு சேவை என்ற கொள்கை பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் இந்தக் கொள்கையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் விரும்பும் அம்சங்களை மட்டும் உங்கள் சேவைகளில் வழங்குவதன் மூலமாக மதிப்புக்கூட்டப்பட்ட சேவையாக மாறி மற்ற சக போட்டியாளர்கள் நிர்ணயிக்கும் விலை உங்களை சேவையை பாதிக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள முடியும் வியாபாரத்தில் உங்களின் சக போட்டியாளர் சந்தையில் சூழ்நிலையைப் பொறுத்து சேவை கட்டணத்தை மாற்றி அமைக்கும் பொழுது நீங்களும் அதற்கு ஏற்றார் போல் விலைகளை மாற்றி அமைக்கலாம் விலையை மாற்றாமல் வைத்துக் கொள்ளுதல் அல்லது விலையை குறைத்தல் அல்லது கூட்டல் அல்லது சேவை தரத்தை உயர்த்துவது போன்ற இங்குள்ளவைகளில் விலைகளை உயர்த்துவது மற்றும் தரத்தை உயர்த்துவது என்பவை இதுவரை வியாபாரத்தில் இருந்துவரும் ஒரு யோசனை முறையாகும் அவை இன்றைய சூழ்நிலைக்கு மிக பொருந்துவதாக இல்லை ஆனால் சக போட்டியாளர் வியாபாரத்தில் நமது நிறுவன சேவையை தாக்குதல் நடத்தும் வகையில்சேவையின் விலையை குறைத்து விற்கத் துவங்கினால் அதை எதிர்கொள்வதற்கு நாமும் குறைந்த விலை யுத்தத்தில் இறங்குவது ஒரு நல்ல யுக்தி தான் முன்பு இவ்வாறு நிர்மா நிறுவனம் நல்ல தயாரிப்பு ஒன்றினை மிகக் குறைந்த விலையில் சந்தையில் விற்றது இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் நெடுங்காலம் இந்த சேவையை வழங்கி வந்த மற்ற நிறுவனமான யூனிலீவர் அல்லது ப்ராக்டர் அண்ட் கேம்பில் மற்றொரு தயாரிப்பை குறைந்த விலையில் சந்தையில் விற்கத் துவங்கியது இதே போன்ற நிகழ்வுகள் சேவை அடிப்படையில் அமைந்த வியாபாரங்களிலும் நடக்கின்றன இன்றைய சூழ்நிலையில் நிர்மா நிறுவனம் முறைப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய நிறுவனமாக உருவாகி உள்ளது நமது பாட புத்தகத்தின் ஆறாவது பகுதியை நீங்கள் ஒருமுறை வாசிக்க வேண்டுமென்ற கோரிக்கையுடன் இன்றைய விரிவுரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தப் பகுதியின் தலைப்பு விலை நிர்ணயித்தல் மற்றும் வருவாய் மேலாண்மை செயல்முறைப்படுத்துதல் என்பதாகும் இந்தப் பகுதியில் முற்பாதி இதை நீங்கள் படித்துப் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மேலும் போஜோஹோரி மண்ணா நிறுவனங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இவர்கள் கல்கத்தாபாம்பே மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களில் தங்கள் உணவகங்களை அமைத்துக் கொண்டுள்ளனர் இந்த உணவகங்களில் பாரம்பரிய வங்காள உணவுகள் மனதைக் கவரும் நாகரீகமான சூழ்நிலையில் வழங்கப்படுகின்றன இப்பொழுது இந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்களான 6 பாலிகஞ்ச் ப்ளேஸ் ஓ கல்கத்தா போன்ற அந்தப்பகுதிகளின் உணவகங்கள் மற்றும் நாடு முழுவதும் பரவியுள்ள உணவுகளுடன் தங்களது சேவையை போட்டிபோட்டு வழங்குகின்றனர் நீங்கள் இப்பொழுது இந்த போஜோஹோரி மன்னா உணவகத்தின் இணையதளத்திற்கு சென்று அவர்களைப் பற்றி சற்று தெரிந்து கொள்ளுங்கள் பின் இவர்களின் சக போட்டியாளர்கள் பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள் அதன்பின் இவர்களின் அடுத்த வருடத்திற்கான சேவைகளில் என்னென்ன கட்டணங்களை இவர்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்பதை பற்றி யோசியுங்கள் அடுத்து வரும் இரண்டு விரிவுரைகளில் இவை பற்றிய விவாதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு மேலும் ஆழ்ந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம்